NPTEL மூலம் மனித வள மேலாண்மை கோட்பாடுகள் குறித்த பாடத்திற்கு உங்களை மீண்டும் வரவேர்க்கிறேன் எனது பெயர் ஆரத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தில் நான் உங்களுக்கு உதவிக் கொண்டிருக்கிறேன் நாம் சென்ற வகுப்புகளில் சர்வதேச மனித வள மேலாண்மை பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த விரிவுரையில் சர்வதேச மனித வள மேலாண்மைக்கான சவால்களைப் பற்றிப் புரிந்துகொள்ள நான் உங்களுக்கு உதவப்போகிறேன் சர்வதேச நிறுவனங்களின் சூழலில் உள்ள மனிதவள மேலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன என்றும் இங்கிருந்து வேலைக்காக வெளிநாடு செல்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்வதற்காக வரும் வெளிநாட்டினரையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே அதைப் பற்றியும் நாம் இப்போது பார்க்கலாம் சர்வதேச HRM குறித்து பார்ப்போம் சர்வதேச மனித வள மேலாண்மையில் உள்ள சவால்கள் பற்றியே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கப் போகிறோம் இதற்கு நான் ஷூலர் ப்ரிஸ்கோ ஷுலர் மற்றும் கிளாஸ் ஆகியோர் எழுதிய புத்தகங்களையும் கோம்ஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டியின் ஆகியவர்களின் புத்தகங்களையும் நான் இங்கு உங்களுக்கு காட்டிருக்கிறேன் சர்வதேச சூழலில் மனித வளங்களை நிர்வகிப்பதற்கான கருவிகளில் ஒன்று மனித வள தகவல் அமைப்புகள் இந்த தகவல் அமைப்புகள் மனித வளங்கள் தொடர்பான தரவை நிர்வகிக்க உதவும் கணினி நிரல்களேத் தவிர வேறொன்றுமில்லை அவை அவர்களின் திறமை ஊதிய அளவீடுகள் அவர்கள் நிறுவனத்துடன் இணைந்து எத்தனை ஆண்டுகளாக பணியாற்றுகிறார்கள் அவர்கள் எத்தனை நாட்கள் விடுமுறை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வேலை செய்யும் காலளவு போன்ற ஊழியர்களைப் பற்றிய அடிப்படை தகவல்களை அது உள்ளடக்கி இருக்கும்' ஆகவே அவர்கள் பணி புரியும் போது வகித்த பதவிகள் அவற்றின் வேலைகள் போன்ற எல்லாத் தகவல்களும் இதில் இருக்கும் அந்த தரவுகள் அனைத்தும் மனித வள தகவல் அமைப்புகள் எனப்படும் மிகவும் சிக்கலான திட்டங்களில் சேமிக்கப்படுகின்றன யில் நாங்கள் இங்குப் பயன்படுத்தும் திட்டம் நிறுவன வள திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவாக ERP என அழைக்கப்படுகிறது இது மனிதவள மேலாண்மை தொடர்பான தரவை நிர்வகிக்கவைப்பதுடன் கூடுதலாகப் பல விஷயங்களையும் சேகரிக்க உதவுகிறது எனவே இவை மிகவும் சிக்கலான தொகுப்புகள் மேலும் அவை எல்லா வகையான தகவல்களையும் கையாளுகிறது அவை வெவ்வேறு விஷயங்களுடன் தொடர்புபடுத்துகிறது இப்போது இவை மிகவும் அவசியமாகிவிட்டன என்று நான் சொல்கிறேன் இதற்கு முன்பு இவை அவசியமாக இல்லை ஆனால் சிக்கலான பெரிய அளவிலான தரவுகளை நிர்வகிப்பதில் அவை ஒரு முக்கிய கருவியாக மாறியுள்ளன இந்த திட்டங்கள் உதவி இருந்தாலும் நாம் சந்திக்கக் கூடிய சில பிரச்சினைகள் உள்ளன நாம் காணும் முதல் பிரச்சினை என்னவென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பணியாளர்களை செயல்பாடுகளைக் கண்காணிப்பதே ஆகும் யார் எங்கு வேலை செய்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் இந்த திட்டங்கள் வாய்ப்புகளை வழங்கிய போதிலும் சில நேரங்களில் யார் எங்கு எவ்வளவு காலம் வேலை செய்கிறார்கள் என்பதைக் கண்காணிக்கும் போது சில சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் பின்னர் உள்நாட்டுத் தொடர்பு தகவல்கள் மற்றும் வெளிநாட்டு முகவரிகள் போன்ற நீண்டகால சர்வதேச ஒதுக்கீட்டாளர்களைக் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் பணி நிமித்தமாக பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் போது அவர்களின் பதவிகள் மாற்றப்படலாம் அவர்களுக்குப் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் அவர்களுக்கு விசா பிரச்சினைகள் வர வாய்ப்புகள் உள்ளது சில சமயங்களில் பணியாளர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நிறுவனம் நிதியுதவி செய்யும் அவர்கள் ஒரு சர்வதேச வேலையிலிருந்தால் வெளிநாட்டில் உள்ள வீட்டு முகவரிக்கு ஏற்ப ஏற்கனவே சேகரித்த அவர்களின் வீட்டு முகவரியில் மாற்றம் ஏற்படும் அவர்களின் நிரந்தர முகவரி மாறக்கூடும் அவர்களின் விசா நிலை மாறக்கூடும் நிறுவனம் பணியாளர்களின் வெளிநாட்டு பயணத்திற்கு நிதியுதவி செய்திருந்தால் இந்த தகவல்கள் அனைத்தும் எதிர்கால பயன்பாட்டிற்காக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் மேலும் உள்நாட்டு அலுவலகத்திற்கும் வெளிநாட்டு நாட்டு அலுவலகத்திற்கும் இடையே கூட்டணி இருக்க வேண்டும் எனவே வெளிநாடு செல்லும் ஒவ்வொரு பணியாளரின் தகவல்களின் அடிப்படையில் அலுவலகங்கள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்க வேண்டும் இங்கே கையாளப்படும் தகவல்களின் சிக்கலை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இதுவே ஒரு பிரச்சினையாக மாறும் இவை மனிதவள தகவல் அமைப்புகளால் கையாளப்படும் சவால்களில் இதுவும் ஒன்றாகும் குறுகிய கால சர்வதேச பயணங்கள் அல்லது வேலைகள் செய்யும் பணியாளர்கள் நீட்டிக்கப்பட்ட வணிகப் பயணங்கள் அல்லது சில மாதங்கள் மட்டுமே நீடிக்கும் பயணங்களுக்குச் செல்லும் போது அவர்களின் தகவல்களைத் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவே நீண்ட கால வேலைக்காக நியமிக்கப்பட்டவர்களின் தரவுகளில் சில நேரம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய கால வருகையில் என்ன பிரச்சனை இருக்கிறது வெளிநாட்டு அலுவலகத்தில் நடக்கும் ஒரு கூட்டத்திற்கு ஒருவர் இரண்டு நாட்கள் செல்கிறார் அதற்கான விசா ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அவர் தங்குவதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அவரின் தனிப்பட்ட செலவுகளுக்காகத் தினசரி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் பணியாளர் அலுவலகத்தில் எத்தனை நாட்கள் செலவிடுகிறார் என்பதை கணக்கிட வேண்டும் அந்த அலுவலகத்திற்குச் செல்வதிலிருந்தும் பயணத்திலிருந்தும் ஒருவர் செலவழிக்கும் நாட்களைக் கணக்கிட வேண்டியிருக்கும் ஒருவர் முதன்முறையாக வெளிநாட்டிற்கு வருகை தருகிறாரென்றால் சில நாட்கள் விடுப்பு எடுத்து அந்த வெளிநாட்டில் அவர் தங்க முடிவு செய்யலாம் பல நிறுவனங்கள் இதை அனுமதிக்கின்றன அவரின் பயண செலவுகளும் நிறுவனத்தின் பொறுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் கூடுதல் நாட்களுக்கு உங்கள் சொந்த பாக்கெட்டிலிருந்து பணம் செலவழிக்கப் போவது இல்லை நீங்கள் அங்கே இருந்து சுற்றிப் பார்க்க விரும்பினால் அவை அனைத்தும் நிறுவனத்தால் கவனித்துக் கொள்ளப்படும் மேலும் இவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அதைப் பற்றி நினைக்கும் போது அது உங்களுக்கு மிகவும் சிக்கலானதாக தெரிகிறது உத்தியோக பூர்வ வேலையிலிருந்த காலகட்டத்தில் அந்த நபர் அலுவலகத்திற்கு வெளியே எவ்வளவு செலவழித்தார் எத்தனை நாள் பயணத்திற்கு அவர் அனுமதிக்கப்பட்டார் எத்தனை நாட்கள் விடுப்பாக அவருக்கு அனுமதிக்கப்பட்டன போன்றவை பதிவு செய்யப்பட வேண்டும் பணியாளர் எங்கே தங்கினார் நிறுவனம் அனுமதித்த செலவுகளிலிருந்து அவர் எவ்வளவு செலவு செய்தார் அவை அனைத்தையும் கண்காணித்து ஒரு பதிவை வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதுவே ஒரு பிரச்சனையாக மாறும் எந்த நாட்டில் எத்தனை நாட்கள் இருந்தார் போன்ற தகவல்களும் அதில் உள்ளடங்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் தங்குவதை ஒன்றிணைக்க முடிவு செய்யலாம் உதாரணமாக ஒரு நபர் ஐரோப்பாவுக்குச் செல்கிறார் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரே பயணத்தில் பல நாடுகளை உள்ளடக்க முடியும் ஏனெனில் ஐரோப்பா நன்றாக இணைக்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா அல்லது கனடா போன்ற பெரிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இவை சிறிய நாடுகளாகக் கருதப்படுகின்றன ஆகவே பணியாளர் சொந்த பணத்திலிருந்து எவ்வளவு செலவு செய்கிறார் நிறுவனத்திலிருந்து அவருக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் கண்காணித்து பதிவு செய்ய வேண்டும் வெளிநாட்டுப் பணிகளுக்கு நியமிக்கப்படும் பணியாளர்களின் இழப்பீடு மற்றும் இலாபத்தைத் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் மேலும் பெரும்பாலான சர்வதேச வேலைகளுக்கு நியமிக்கப்படுபவர்களின் இழப்பீடு மற்றும் இலாபங்கள் கணக்குகள் மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இது போன்ற அனைத்து தகவல்களையும் ஒரு நிறுவனம் கணக்கில் கொள்ள வேண்டும் இது மிகவும் சிக்கலானது மற்றும் கடினமானது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு நியமிக்கப்பட்ட பணியாளர்களுக்கும் ஒரு தனித்துவமான தேவைகள் மற்றும் ஒரு தனித்துவமான இழப்பீட்டுத் தொகுப்பு இருக்கும் இப்போது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேறு கட்டத்தில் இருக்கலாம் உங்கள் மனைவியின் விசாவை சார்பு விசாவாக நிதியளிக்க நிறுவனம் முடிவு செய்கிறது அல்லது நிறுவனம் உங்கள் வாழ்க்கைத் துணை இவர் தான் என்று அரசாங்கத்திடம் கூறி நாங்கள் ஓரளவுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நிறுவனம் கூறுகிறது உங்கள் குழந்தைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதைப் பொறுத்து வெளிநாட்டில் உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு நிதியுதவி செய்ய நிறுவனம் முடிவு செய்யலாம் அவர்கள் படித்துக் கொண்டு இருந்தால் நிறுவனம் குழந்தைகளின் பள்ளிக் கட்டணத்தில் ஒரு பகுதியைச் செலுத்த முடிவு செய்யலாம் எனவே அவை அனைத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அதையெல்லாம் ஒரு பதிவாக வைத்திருக்க வேண்டும் யார் எங்குச் செல்கிறார் எதற்காகச் செல்கிறார்கள் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள் பணியாளர் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார் என்பதை யாராவது கண்காணிக்க வேண்டும் எனவே அவை அனைத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும் குழந்தைகளின் கல்விக் கட்டணத்தை செலுத்துவதற்கான ஏற்பாடு நிறுவனத்தில் உள்ளது நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்து அங்கு உங்கள் குழந்தைகளுக்கு நிறுவனம் செலவு செய்தால் அதுவும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் வெளிநாட்டில் வேலை செய்யும் ஊழியர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவுக்கு எவ்வளவு பணத்தை நிறுவனம் செலவு செய்கிறது என்பதில் ஐரோப்பா போன்ற செலவு அதிகமாக இருக்கும் நாடுகளுடன் பங்களாதேஷ் அல்லது ஸ்ரீலங்கா போன்ற குறைந்த அளவிலான செலவுகள் இருக்கும் நாடுகளுக்கும் இடையில் சமத்துவம் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதைச் சமத்துவத்தின் அடிப்படையில் கணக்கிடுவீர்களா வாங்கும் சக்தியின் அடிப்படையில் இந்த பணத்தைக் கணக்கிடுவீர்களா அல்லது தனியார்ப் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு நாங்கள் பணம் செலுத்த மாட்டோம் என்று சொல்வதன் மூலம் அதைக் கணக்கிடுவீர்களா அரசு நடத்தும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கே கல்விக் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் அரசு நடத்தும் பள்ளிகள் மிகவும் சிறப்பாக இல்லை என்று நீங்கள் உணருகிறீர்கள் எனவே உங்கள் குழந்தையை ஒரு தனியார்ப் பள்ளிக்கு அனுப்ப முடிவு செய்கிறீர்கள் நிறுவனம் எவ்வளவு பணம் செலுத்துகிறது உங்கள் சொந்த பணத்திலிருந்து எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள் இவை அனைத்தையும் நீங்கள் நினைக்கும் போது சிக்கலானதாக இருக்கலாம் இவை அனைத்தும் கணினி டேட்டாவால் நிர்வகிக்கப்படுகின்றன இது கணினி நிரலுக்கு ஒரு சவாலாக மாறும் குறிப்பாக நீங்கள் பணத்தின் அடிப்படையில் சமநிலையைக் கணக்கிடும்போது பவுண்ட் ஸ்டெர்லிங் போன்ற ஒரு நாணயத்திலிருந்து ஜப்பானியர்களின் யென் நாணயத்தின் மதிப்பு மிகவும் வித்தியாசமானதாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் எவ்வாறு சதவீதங்களையும் சமநிலையையும் கணக்கிடுகிறீர்கள் என்பது ஒரு பிரச்சினையாக மாறும் சர்வதேச மனித வள தகவல் அமைப்புகளில் உள்ள சிக்கல்களைப் பற்றி பார்ப்போம் அனைத்து ஊழியர்களுக்கும் அடையாள எண்களை உலகம் முழுவதும் வழங்கி அவற்றை தரப்படுத்த வேண்டும் பல நாடுகளிடம் அவர்களின் சொந்த அடையாள எண்கள் இருக்கும் நம் ஊழியர்களை அடையாளம் காண நமது அடையாள எண்களைப் பயன்படுத்துகிறோம் அதனை நாம் அவர்களின் பெயருக்கு பதிலாக எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்த கொள்ள முடியும் ஒரே பெயரைக் கொண்டவர்கள் அங்குப் பலர் இருக்க வாய்ப்புள்ளது எனவே தனிப்பட்ட அடையாள எண்களை நாம் அவர்களுக்குத் தருகிறோம் அந்த அடையாள எண்கள் அவர்கள் இருக்கும் நாட்டின் அடையாள எண்கள் வழங்கும் முறையுடன் சீரமைக்கப்பட வேண்டும் எனவே இம்மாதிரியான வெவ்வேறு சிக்கல்களைச் சமாளிக்க நிறுவனங்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும் பன்மொழி திறன்கள் மற்றும் பல்வேறு தேவைகளுக்கு இடமளிக்கும் வகையில் அவை சிறப்பானதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சில நாடுகளில் பெயர்கள் மிக நீண்டதாக இருக்கலாம் அவற்றை ஏற்றுக் கொள்ளும் வகையில் அமைப்புகள் முன்னேற்றம் பெற வேண்டும் சில நாடுகளில் பெயர்களுக்கு முன்னால் பல சுருக்கங்கள் இருக்கலாம் சில நாடுகளில் முகவரிகள் நீளமாக இருக்கலாம் ஜிப் கோடுகள் அல்லது பின் கோடுகள் போன்றவற்றை நான் இதற்கு உதாரணங்களாக உங்களுக்குத் தருகிறேன் இந்தியாவில் பின் கோடு என்னும் இது அஞ்சல் கோடுகளின் எண் என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்காவில் அதை ஜிப் கோடுகள் என்று அழைக்கிறார்கள் எனவே அமெரிக்காவின் ஜிப் கோடுகளில் ஐந்து எண்கள் நீளமாக உள்ளன இந்தியாவில் ஆறு எண்கள் உள்ளன இப்போது அந்த நிறுவனத்தின் பின் மற்றும் ஜிப் கோடுகளில் உள்ள வேறுபாட்டைப் பொருத்துவதற்கு போதுமான நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அதாவது வெவ்வேறு இருப்பிடங்களுக்கான அடையாள எண்கள் இருக்க வேண்டும் உங்கள் கணினியில் ஐந்து எண்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடிந்தால் இந்தியாவுக்கான ஜிப் கோடுகளை உங்களால் பதிவிட முடியாது நீங்கள் அவ்வாறு இருந்தால் அவை அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சில நாடுகளின் பணியாளர்களுக்குப் பல வழக்கை துணைகள் இருக்கலாம் அந்த நாட்டில் அதற்கு உரிமைக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அவற்றையும் கணக்கிட வேண்டும் ஊதியத்திற்கான வெளிநாட்டு நாணய மதிப்பு தினசரி மாறுபடும் அதன் அடிப்படியில் அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் இப்போது நீங்கள் உள்ளூர் நாணயத்தின் அடிப்படையில் ஊழியர்களுக்கு பணம் செலுத்த முடிவு செய்யலாம் ஆனால் அவர்கள் செல்வதற்கு முன்பே சமநிலை தீர்மானிக்கப்படுகிறது எனவே பல இந்திய ரூபாய்க்குச் சமமான பல டாலர்களைக் கணக்கிட வேண்டும் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து இருக்கும் என்பதை நான் அறிவோம் எனவே நீங்கள் அதை எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் டாலர்களைப் பொறுத்தவரை நிறுவனங்கள் சம்பளத்தை குறைக்கிறார்களா ஏனென்றால் அவர்கள் இருக்கும் நாட்டில் அவர்களின் செலவுகள் குறையாது காலப்போக்கில் ரூபாயின் மதிப்பில் மாற்றங்கள் வந்தால் நீங்கள் அதைச் சரிசெய்ய நாணயத்தின் மதிப்பில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் அதை எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் நாட்டுக்கு நாடு இழப்பீடு மற்றும் இலாபங்கள் நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் எவ்வாறு இழப்பீடு மற்றும் இலாபங்களை வடிவமைக்கிறீர்கள் ஊதியத்தில் பட்ஜெட் மற்றும் கண்காணிப்பு போன்றவை பல்வேறு நாணயங்கள் மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்களைத் தருகிறது பல்வேறு நாடுகளில் அரசு மற்றும் தனியார் சுகாதார மற்றும் ஓய்வூதிய சலுகைகள் பற்றிக் காண்போம் உங்களிடம் வெளிநாட்டில் நீண்ட காலம் பணியாற்றிய ஒரு ஊழியர் இருக்கிறார் அந்த நாணயத்தின் அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு ஓய்வூதிய சலுகைகளை வழங்குகிறீர்கள் இப்போது அது ஒரு பிரச்சனையாக மாறும் நாணயத்தின் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த நாட்டில் உள்ள நாணயத்தின் மதிப்புடன் இந்திய ரூபாயை ஒப்பிடுகையில் அது அடிக்கடி மாறுகிறது இந்த ஏற்ற இறக்கங்களைச் சமாளிப்பது மிகவும் கடினம் இதற்கெல்லாம் வரவு செலவு பார்ப்பதும் மிகவும் கடினமாக உள்ளது இப்போதிலிருந்து ஆறு மாதங்கள் அமெரிக்க டாலரைப் பொறுத்தவரை இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் திட்டங்கள் உள்ளன அதைச் செய்ய முடியாதவர்களும் உள்ளனர் ஆனால் துல்லியமான வரவு செலவைச் செய்ய முடியாது மேலும் திட்டமிடலில் வழக்குத் தொடர முடியாது இந்த சிக்கல்களைத் தடுக்க நீங்கள் எதிர்பாராத நிதியுதவியை செய்யக் கூட தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாணய விகிதங்கள் அடிக்கடி மாறுபடும் என்பதால் அதுவே உங்களை மறு கணக்கீட்டுக்கு வழிவகுக்கும் நீங்கள் இழப்பீடுகளையும் இலாபங்களையும் மீண்டும் கணக்கிட வேண்டும் அது நிறுவனங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் நாட்டுக்கு நாடு விடுப்பு மற்றும் பணம் செலுத்துவதில் உள்ள முக்கிய மாறுபாடுகள் இது எப்படிக் கணக்கிடப்படுகிறது உதாரணமாக நீங்கள் அலாஸ்காவில் இருக்கிறீர்கள் அங்கு பெரிய பனிப்புயல் வருகிறது மற்றும் நீங்கள் வேலை செய்வதிலிருந்து தடுக்கப்படுகிறது உங்களால் அலுவலகத்திற்குச் செல்ல முடியாது நீங்கள் செல்ல விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் கதவுக்கு வெளியே 6 அடி பனி உள்ளது அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் அலுவலகத்திற்கு செல்ல முடியாத காரணத்தினால் வீட்டில் உட்கார்ந்து வேலை செய்கிறீர்கள் அது விடுப்பு என்று எடுத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது பணம் செலுத்திய பணி நேரமாகக் கணக்கிடப்படுமா ஏனென்றால் அங்கே ஒரு பெரிய பனிப்புயல் ஏற்பட்டுள்ளது மேலும் மின் இணைப்புகள் வெட்டப்பட்டிருக்கலாம் நீங்கள் வேலைக்கு வாகனத்தில் செல்ல முடியாது முந்தைய நாளில் இதை நீங்கள் கணித்திருக்க வழி இல்லை எனவே நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்ய முடிவு செய்திருக்கலாம் இந்த சிக்கலை எவ்வாறு சமாளிப்பது அங்கே உள்ளூர் விடுமுறைகள் இருக்கலாம் தெற்காசிய நாடுகளில் உள்ளூர் விடுமுறைகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் அலுவலகங்களை அடைய முடியாது இந்த உள்ளூர் பிரச்சினைகளுக்கு நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் உதாரணமாகக் கல்கத்தாவில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ளீர்கள் உங்களுக்குக் கல்கத்தாவைப் பற்றித் தெரிந்திருந்தால் நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்குத் புரியும் கல்கத்தாவில் பெங்களூர் டெல்லி அல்லது பம்பாயில் போன்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் நீங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்கிறீர்கள் நீங்கள் சரியான நேரத்திற்கு அலுவலகத்தை அடைய முடியாது அந்த நகரத்தில் வசிக்கும் மக்கள் இதைப் புரிந்துகொள்வார்கள் இந்த போக்குவரத்து நெரிசல்களைப் பற்றி அந்த நாட்டில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கோ இல்லை அதில் பணி புரிபவர்களுக்கோ இது தெரியாமல் இருந்தால் அது அங்கு பணிபுரியும் பணியாளர்களுக்குச் சங்கடமாக இருக்கும் உங்கள் நேரத்தை நீங்கள் தான் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து இரண்டு மணி நேரம் முன்னதாக கிளம்புங்கள் என்று அவர்கள் உங்களிடம் கூறுவார்கள் நீங்கள் டெல்லி போன்ற ஒரு இடத்தில் இருந்தால் நீங்கள் இரண்டு மணி நேரம் முன்னதாகவே புறப்பட வேண்டும் அப்படி நீங்கள் புறப்பட்டாலும் கூட சில நேரங்களில் நீங்கள் அலுவலகத்தை அரை மணி நேரத்திலும் அடையலாம் அல்லது மூன்று மணி நேரத்திலும் அடையலாம் இதில் எது நடக்கும் என்று உங்களால் சொல்ல முடியாது எனவே நேரத்தில் உள்ள இந்த மாறுபாட்டை நீங்கள் எவ்வாறு சரி செய்கிறீர்கள் எனவே வேலைவாய்ப்பு ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களின் முக்கிய மாறுபாடுகளுடன் ஒப்பந்தம் செய்கிறது அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கான ஒப்பந்தங்களை எவ்வாறு உருவாக்குவது ஆகவே நிலைமைகள் நாட்டிற்கு நாடு மாறுபடுகிறது நிர்ணயிக்கப்பட்ட அல்லது சட்டத்தால் கட்டளையிடப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் நாட்டிற்கு நாடு மாறுபடுகிறது இவற்றை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் வேலை செய்த பணி நேரங்கள் மற்றும் விடுமுறை நாட்களை வைத்துக் கணக்கெடுக்கின்றனர் மீண்டும் இவை நாட்டிற்கு நாடு பிராந்தியத்திற்குப் பிராந்தியம் மாறுபடும் இனி முடித்தல் பொறுப்புகளைப் பற்றிப் பார்ப்போம் உங்கள் பொறுப்புகள் என்னென்ன நீங்கள் உங்கள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்தால் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும் அது நீங்கள் பணிபுரியும் நாட்டின் சட்டத்தைப் பொறுத்தது அது நாட்டிற்கு நாடு மாறுபடும் இது ஒரு நிலையான கணினி அமைப்புக்கு ஒரு சிக்கலாக மாறும் எனவே அது நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட வேண்டும் பல்வேறு வகையான சர்வதேச வேலைகளுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் வணிகப் பயணிகளின் விசாக்களை புதுப்பித்தல் போன்றவற்றுக்கான அட்டவணைகளைக் கண்காணிக்க வேண்டும் சிலர் வெளிநாட்டு வேலைக்காக வெளிநாடு செல்கிறார்கள் அவர்கள் சில நேரங்களில் பணிநீக்கம் செய்யப்பட்டு பின் இருக்கையில் அமர்த்தப்படுகிறார்கள்' இதற்கிடையில் விசா கால அவகாசம் முடிவடைகிறது ஆனால் பின்னர் அந்த ஊழியர் அவள் அல்லது அவனை மீண்டும் பணியமர்த்த முடியும் என்று உங்களை நம்ப வைக்கிறார்கள் எனவே அந்த நேரத்திற்கு இடையில் ஒரு குறைபாடு இருக்கக்கூடும் எந்த நிலையில் நீங்கள் விசாவை புதுப்பிப்பீர்கள் அந்த நபர் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த நேரத்தில் அனைத்து வகையான சிக்கல்களும் வரக்கூடும் நீங்கள் எவ்வாறு விசாவை புதுப்பிக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் வேறு வகையான விசாவை புதுப்பிக்கலாம் ஒருவேளை நீங்கள் அந்த நபரை ஒரு பயிற்சியாளராக எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் இதை முழுநேர பணிக்கு மாற்ற நினைக்கலாம் எனவே விசா மாற்றம் இருக்க வேண்டும் எனவே இவை எல்லாவற்றையும் நீங்கள் இதனை நிறுவனத்தின் மனிதவள துறையில் கட்டியெழுப்ப வேண்டும் அது நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட வேண்டும் அல்லது அலுவலகத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவர் கோப்பைப் பராமரிக்க வேண்டும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் விதிகளை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் எனவே அது மிகவும் சிக்கலானதாகிறது நீங்கள் விசாக்களைக் கண்காணிக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஊழியரின் விசாவிற்கு நிதியுதவி செய்திருந்தால் விசா புதுப்பிக்கப்படுவதை ஊழியருக்கு நினைவூட்டுவதும் அல்லது அந்த நாட்டை விட்டு வெளியேறக் கூறுவதும் உங்கள் பொறுப்பாகிறது அவ்வாறு செய்தால் நீங்களோ அல்லது ஊழியரோ அபராதம் செலுத்தத் தேவை இல்லை ஏனெனில் நீங்கள் விசாவிற்கு நிதியுதவி செய்திருந்தால் அந்த பணியாளர்கள் விசாவின் காலக் கெடு முடிந்தும் அங்கு வசித்தால் நீங்கள் சிக்கலில் சிக்க வாய்ப்பிருக்கிறது கல்வி உதவி உள்ளிட்ட சர்வதேச பணிகளுக்கு நியமிக்கப்பட்டவர்களின் குடும்ப தகவல்களைக் கண்காணிக்க வேண்டும் இதைப் பற்றி நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் சர்வதேச பணி அமர்த்தல் - இருப்பிடங்கள் நேரங்கள் வேலை பொறுப்புகள் பொருந்தக்கூடிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் பணியாளர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுடன் பேச வேண்டிய நேரத்துடன் நீங்கள் எவ்வாறு பொருந்துகிறீர்கள் நாட்டிற்கு நாடு வேலைவாய்ப்பு விதிமுறைகளும் நிபந்தனைகளும் மாறுபடுகின்றன அனைத்து நிறுவனங்களின் தொழிற்சங்க ஒப்பந்தங்கள் மற்றும் அவற்றின் மாறுபாடுகளைத் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் இப்போது உங்களுடைய நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனமாக இருந்தால் வெவ்வேறு இடங்களில் தொழிற்சங்கங்கள் இருக்கும் அவற்றின் தேவைகள் அவற்றின் ஒப்பந்தங்கள் அவர்களுடனான உங்கள் புரிதலுடன் அவற்றைக் கையாள்வதற்கான உங்கள் உத்திகள் நாட்டிற்கு நாடு மாறுபடும் இவை அனைத்தையும் மைய இடத்தில் நிர்வகிக்க வேண்டும் மனிதவள தகவல் அமைப்புகள் மற்றும் காப்புப்பிரதி அமைப்புகளில் வசிக்கும் தனிப்பட்ட தகவல்களைப் பாதுகாக்கும் தரவு தனியுரிமை சட்டங்கள் பெரும்பாலும் வேறொரு நாட்டில் உள்ளன எனவே உங்கள் உண்மையான தகவல்கள் ஒரு நாட்டிலும் காப்புப்பிரதி தகவல் மற்றொரு நாட்டிலும் உள்ளது தரவு தனியுரிமை சட்டங்கள் நாட்டிற்கு நாடு மாறுபடும் எனவே இந்த மாறுபாடுகளுக்கு நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் தனிப்பட்ட தரவை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு மாற்றுவது தொடர்பான சட்டங்கள் பற்றி நாம் இப்போது காண்போம் ஒரு ஊழியர் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு மாற்றப்படுகிறார் இப்போது அந்த தனிப்பட்ட தரவு எப்படியாவது மாற்றப்பட வேண்டும் அந்த தனிப்பட்ட தரவை நீங்கள் எவ்வாறு மாற்றுகிறீர்கள் நீங்கள் அந்த குறிப்பிட்ட பணியாளரிடம் ஏதாவது டிஸ்க் கொடுக்கிறீர்களா நீங்கள் அதை ஆன்லைனில் மாற்றுகிறீர்கள் இந்த தனிப்பட்ட தரவை வேறு யாராவது திருடலாம் இந்தத் தரவைப் பாதுகாப்பாக மாற்றுவது ஒரு பெரிய பொறுப்பு என்று நான் சொல்கிறேன் அதையெல்லாம் தகவல் அமைப்பு மூலம் செய்ய வேண்டும் இது புதிய கணினியில் நுழைய வேண்டுமா இப்போது நீங்கள் அதையெல்லாம் எப்படிச் செய்கிறீர்கள் இது ஒரு பிரச்சினையாக மாறலாம் உலகளவில் மனித வள மேலாண்மையில் உள்ள சில சவால்கள் மனிதவள அரங்கில் இருப்பதற்கு போதுமான வாய்ப்புகள் அங்கே இல்லை விற்பனை சந்தைப்படுத்தல் உற்பத்தி நிதி போன்ற மற்ற செயல்பாடுகளுக்கு அதிக முன்னுரிமை தருவதால் இது இவ்வாறு இருக்கலாம் எனவே வணிகத்தின் மற்ற அம்சங்கள் அனைத்தும் அதிக முன்னுரிமை பெறுகின்றன துரதிர்ஷ்டவசமாக வணிகங்கள் சர்வதேச அரங்கில் மனித வளங்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கவில்லை பணியாளர்களின் உறவுகளில் அதிக சிக்கல் ஏற்படுகிறது மக்கள் தங்கள் உரிமைகளைப் பற்றி அதிகம் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் அதிக ஈடுப்பாட்டுடன் வேலை செய்கிறார்கள் மேலும் பணியாளர் உறவுகளின் பிரச்சினைகள் முன்னணியில் இருக்கின்றன ஆகவே ஊழியர்கள் நிறுவனத்திடம் தங்களைக் கவனித்துக் கொள்ள அதிகப் பணம் கோருகிறார்கள் எனவே ஊழியருக்கும் நிறுவனத்துக்கும் இடையிலான பிணைப்பு காலப்போக்கில் மிகவும் வலுவாகிவிட்டது பணியாளர்கள் அதிக விழிப்புணர்வு பெறுவதால் அது ஒரு சவாலாக மாறும் இந்த உறவை எவ்வாறு முடிந்தவரைச் சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்க நீங்கள் அவர்களுக்கு பத்து நிலைகளுக்கு முன்னால் இருக்க வேண்டும் உலகமயமாக்கல் மற்றும் சுதந்திர வர்த்தகம் பல நாடுகளைச் சர்வதேச மனிதவள நடைமுறைகள் மற்றும் உள்ளூர் நாட்டு நிர்வாகத்தைப் பாதிக்கும் சட்டப்பூர்வ கட்டமைப்பை மாற்ற வழிவகுக்கிறது சுதந்திரமான வர்த்தகம் உள்ளது பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு அமர்த்த பணியாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் பொருத்தமான பணியாளரை எந்த நாட்டிலிருந்தும் எடுக்கலாம் ஆனால் அது நாங்கள் விவாதித்த சவால்களின் முழு அளவையும் கொண்டு வருகிறது எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு அமர்த்தும் போது ஊழியரின் பேரண்ட் நாட்டின் சட்டங்களையும் மனதில் கொள்ள வேண்டும் எனவே அவை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அல்லது நாம் வேலை செய்யும் நாட்டின் உள்ளூர் சட்டங்களுடன் இணைக்கப்பட வேண்டும் அதனால் இது ஒரு சவாலாக மாறுகிறது' உலகெங்கிலும் உள்ள சர்வதேச மனிதவள திட்டங்களை வழங்குவதற்கான மனிதவள உள்கட்டமைப்பில் மிகக் குறைவான நிலைத்தன்மை உள்ளது பணியாளர்கள் மிகவும் மாறுபட்ட மனநிலையிலிருந்து வருகிறார்கள் என்ற எளிய காரணத்திற்காக மனிதவள அமைப்புகள் நாட்டிற்கு நாடு வேறுபடுகின்றன அவர்கள் மிகவும் மாறுபட்ட திறன் தொகுப்புகளைக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மிகவும் மாறுபட்ட எதிர்பார்ப்புகளை அட்டவணையில் கொண்டு வருகிறார்கள் எடுத்துக்காட்டாக பெரும்பாலும் முதன்மையான சமூகம் சார்ந்த கலாச்சாரங்களின் பணியாளர்கள் அதிகாரத்துவ பாணியிலான செயல்பாட்டுக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறார்கள் படைப்பாற்றல் என்பது அந்த நிறுவனத்துக்கு புதிய விஷயமாக இருக்கலாம் இது சிலவற்றை பழக்கப்படுத்துகிறது மறுபுறம் மிகவும் தனித்துவமான சமுதாயங்களிலிருந்து வரும் பணியாளர்களின் மிகக் குறைந்த சக்தி தூரத்தையோ சிறிய சக்தி தூரத்தையோ அல்லது மிகக் குறைந்த சக்தி தூரத்தைக் கொண்ட குறிக்கோள் சார்ந்த சமூகங்கள் இப்போது தடைப்பட்டதாக உணரப்படலாம் மிகவும் நன்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரத்துவ கட்டமைப்பில் அவர்கள் மிகவும் கடுமையான கட்டளைகளைப் பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வெவ்வேறு ஊழியர்களை வெவ்வேறு வகையான அமைப்புகளுக்குச் சரிசெய்தல் ஒரு சிக்கலாக மாற வாய்ப்புள்ளது பேரண்ட் நிறுவனத்தின் உள்ளூர் கலாச்சாரத்தைப் பராமரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இந்த சிக்கல் தீராது உள்ளூர் கலாச்சாரம் மெதுவாக மாறத் தொடங்குகிறது ஏனென்றால் நாம் அனைவரும் அந்த கலாச்சாரத்தில் செயல்படுகிறோம் எனவே சமநிலையை பராமரிக்க வேண்டும் அதை இங்கே குறிப்பிட எனக்குச் சுதந்திரம் இருக்கிறதா என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் அவுட்சோர்ஸ் எனப்படும் தொலைக்காட்சி தொடர் நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதைப் பார்க்கலாம் இது ஒரு சுவாரஸ்யமான சித்தரிப்பு ஆகும் இது ஒரு நாட்டிலிருந்து மக்கள் வந்து மற்றொரு நாட்டில் நிகழ்ச்சியை நடத்த முயலும்போது என்ன நடக்கும் என்பதற்கான சுவாரஸ்யமான சித்தரிப்பு எனவே உலகெங்கிலும் உள்ள பல்வேறு இடங்களில் ஊழியர்கள் விரும்புவது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது மேலும் பெரும்பாலும் புதிய மற்றும் கடினமான சவால்களை உருவாக்குகிறது ஆகவே பணியாளர்கள் நாட்டிலிருந்து நாட்டிற்கு மாற்றுவதற்கான எதிர்பார்ப்புகளை நீங்கள் அறிவீர்கள் அது ஒரு சவாலாக மாறும் உலகளாவிய பணியாளர்கள் தலைமையகத்திலிருந்து மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த நாடுகளிலிருந்தும் உயர்மட்ட தலைமைத்துவத்தை விரும்புகிறார்கள் பணியாளர்களுக்கு என்ன மாதிரியான தலைமைப்பண்பு வேண்டும் அதுவும் ஒரு பிரச்சினையாக மாறும் நீங்கள் ஒரு நாட்டில் வேலை செய்கிறீர்கள் மற்றொரு நாட்டில் இருக்கும் ஒருவருக்கு உங்கள் நாட்டை பற்றி எதுவும் தெரியாது இந்த மாதிரியான ஒருவர் உங்களை எதையாவது செய்யச் சொல்வதை நீங்கள் எப்படியும் விரும்பமாட்டீர்கள் உங்கள் சொந்த நாட்டிலிருந்து யாராவது வந்து நிறுவனத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் நிலைமையை நன்கு அறிவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கார்ப்பரேட் தலைமையகத்தால் உள்ளூர் அலுவலக இயக்கவியல் மதிக்கப்பட வேண்டும் என்று உள்ளூர் பணியாளர்கள் மற்றும் உள்ளூர் மனிதவள ஊழியர்கள் விரும்புகிறார்கள் உள்ளூர் வாசிகள் எதிர்கொள்ளும் சவால்களைப் பாராட்டப் பெருநிறுவன தலைமையகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எல்லோரும் உயர் நிர்வாகத்தில் ஒரு பிரதிநிதித்துவத்தை விரும்புகிறார்கள் உள்ளூர் துணை மற்றும் கூட்டு நிறுவன நிர்வாகங்கள் வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாட்டின் ஒரு பகுதியாக மாறுவதற்கான உரிமையை விரும்புகின்றன

ஆனால் நிறுவனம் தனது ஊழியர்கள் உரிமையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும்' அவர்கள் இருக்கும் சூழலின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது உலகளவில் ஊழியர்களின் தேவைகளில் தொடர்ச்சியான மாற்றம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஊழியர்கள் தங்களுக்கு மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட தொழில் பாதையை விரும்புகிறார்கள் உள்ளூர் அலுவலகங்கள் பெரும்பாலும் பெருநிறுவன திட்டமிடலில் இருந்து விலகிவிட்டதாக உணர்கின்றன கார்ப்பரேட் திட்டமிடலில் அவர்களைச் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் உள்ளூர் வணிக அலகுகள் தலைமையகத்திலிருந்து நிர்வாக வருகைகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைமையகத்திலிருந்து வரும் பணியாளர்கள் இங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் உலகெங்கிலும் உள்ள வெளிநாட்டு துணை நிறுவனங்களில் உள்ள பணியாளர்கள் தங்களையும் இழப்பீட்டுத் திட்டங்களில்ச் சேர்க்க விரும்புகிறார்கள் மொத்த வெகுமதி திட்டமிடல் தொடர்பான பேரண்ட் நிறுவனத்தின் முடிவுகளில் சேர்க்கப்பட வேண்டும் எனவே நிறுவனத்தின் இறுதி முடிவெடுக்கும் செயல்பாட்டில் அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்களை உருவாக்குவதில் சர்வதேச மனித வள செயல்பாடுகளுக்கு இருக்கும் சவால்கள் உலகமயமாக்கல் மற்றும் சர்வதேச மனித வள செயல்பாடுகளைத் தரப்படுத்தல் இது மிகவும் முக்கியமானது வெவ்வேறு நாடுகளில் உள்ள கலாச்சாரத்தின் வேறுபாடுகளின் காரணமாக இது மிகவும் கடினமாகிறது நிறுவன வடிவமைப்பை மாற்றுவதன் காரணமாக உலகளாவிய மறுபகிர்வு மற்றும் வேலையை இடமாற்றம் செய்வதும் கடினமாகிறது நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனமாக இருந்தால் மக்கள் ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்குச் செல்ல விரும்புவார்கள் சர்வதேச அளவில் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பை அவர்கள் விரும்புகிறார்கள் கையகப்படுத்தப்பட்ட வணிகங்களை உள்வாங்குவது தற்போதுள்ள செயல்பாடுகளை உலக அளவிலான ஊழியர்களுடன் ஒன்றிணைத்து முக்கிய மனிதவள செயல்முறைகளை உருவாக்க மற்றும் ஒத்திசைக்க முயல்கிறது மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நிறுவனத்தின் அனைத்து வெவ்வேறு பிரிவுகளுடன் ஒன்றாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை பற்றி நான் இங்குக் குறிப்பிடுகிறேன் வணிகச் சுழற்சியின் வெவ்வேறு கட்டங்களில் முதிர்ச்சியடையும் போது சர்வதேச செயல்பாடுகள் மற்றும் நிறுவன வளர்ச்சியின் விரைவான தொடக்கம் என்பது இந்த சவால்களை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் இருக்கும் நிலை தீர்மானிக்கும் அதிகரித்த தேவைகளுடன் சர்வதேச நடவடிக்கைகளின் திறன்களை மாற்ற உள்ளூர் செயல்பாடுகளையும் அதிக சிக்கலான தன்மையையும் மாற்றியமைப்பதை குறிப்பிடுகிறது மனிதவள செயல்பாடுகளை எளிதாக்குவதற்குத் தொழில்நுட்பத்தின் திறனை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதில் நிறையச் சவால்கள் உள்ளன நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாகச் சொல்லப் போவது இல்லை ஏனென்றால் இது அனைத்தைப் பற்றியும் நீங்களே படித்துத் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இதற்கான ஸ்லைடுகள் வழங்கப்படும் ஆனால் வெவ்வேறு நாடுகளில் செயல்படுவதன் விளைவாக மனிதவள வல்லுநர்களாக நம் வாழ்க்கையை மிகவும் சிக்கலானதாக ஆக்குகிறது நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு ஒரு கட்டாய மதிப்பு முன்மொழிவை வழங்கி புரிந்துகொள்வதின் மூலம் உலகளாவிய தொழிலாளர் சந்தையில் தங்கள் நிறுவனத்தின் பிராண்டை சந்தைப்படுத்துதல் நடைமுறையில் வெவ்வேறு மதிப்புகள் மற்றும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளது ஆகவே ஒரு பிராண்டை உள்ளூர் பிராண்டாக அல்லாமல் சர்வதேச பிராண்டாக எவ்வாறு சந்தைப்படுத்துவது என்பதைப் புரிந்து கொள்கிறது நிறுவனம் சம்பந்தப்பட்ட செயல்முறைகளுடன் ஊழியர்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கிணைத்து கவனிக்க வேண்டும் மனிதவள வல்லுநர்கள் பரவலாக்கம் மற்றும் அதிகார குவிப்பின் மட்டத்தில் மாற்றங்களை அனுபவிக்கும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அடையாளம் காண வேண்டும் உள்ளூர் அலுவலகங்களுக்கு எதை அனுப்ப வேண்டும் பரவலாக்குவது எப்படி என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிக்கிறீர்கள் அதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது சர்வதேச மனிதவளத்தை வலுப்படுத்த சில வாய்ப்புகள் உள்ளது சர்வதேச மனிதவளத்தின் நிபுணத்துவம் அதைச் செய்ய வழி வகுக்கிறது மனிதவள மேலாண்மைக்கான சமூக மனிதவள சான்றிதழ் நிறுவனம் உள்ளது அவை சர்வதேச மனிதவள திறன்களின் இடைவெளியைக் குறைக்கும் அதன் மூலம் நம் திறன்களை அதிகரிக்கும் நிறுவனங்களின் மூலோபாய உலகளாவிய முன்னோக்கை அடையக்கூடிய உலகளாவிய அளவில் உள்ள பணியாளர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் ஈடுபடுத்தவும் கூடிய நிறுவன முன்முயற்சிகளின் வளர்ச்சி தேவைப்படுகிறது எனவே அமைப்பு தீவிரமாக முன்முயற்சிகளை எடுக்க முடியும் சிறந்த திறமைகளைப் பெறுவதற்கான திட்டங்களை தீவிரமாக உருவாக்கி அதைத் தக்க வைத்துக் கொள்ளவும் ஊழியர்கள் தங்கள் திறன்களை வளர்க்கவும் இவை உதவும் சர்வதேச மனிதவள நிலைத்தன்மையை உருவாக்குதல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில வேலைகளும் உள்ளன மனிதவள மேலாண்மையின் கொள்கைகளை வைத்து கல்வியும் செயல் திறனையும் ஒரு மேனேஜருக்கு வழங்கும் ஆற்றல் எனவே ஊழியர்களின் தொழில்நுட்ப திறன்கள் கல்வியறிவு அல்லது தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தும் ஊழியர்களின் கல்வி ஆகியவை கருத்தில் கொள்ளப்படுகிறது நிகழும் மாற்றங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக் கொள்வதும் எதிர்பார்க்க முடிகிறது நீங்கள் மேம்படுத்தக்கூடிய மற்றொரு விஷயம் தலைமைத்துவம் நிறுவனத்திற்குள் IHR சேவைகளின் தரத்தில் கவனம் செலுத்துகிறது எதிர்காலத்திற்கான ஒரு பார்வையை வரையறுத்து அதை துறைக்குத் தெரிவிக்கும் மனிதவள வல்லுநர்கள் வழங்கும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துதல் HRM இன் பல செயல்பாடுகளைப் பற்றிய பரந்த அறிவை வளர்த்துக் கொள்வது புதுமையான மனிதவள கொள்கைகளை அபிவிருத்தி செய்வதிலும் செயல்படுத்துவதிலும் தகுந்த ஆபத்துக்களை எடுக்கத் தயாராக இருப்பது IHR கொள்கைகளின் நிதி தாக்கத்தை நிரூபிக்க முடிவது மற்றொரு மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் நாங்கள் செய்யும் ஒவ்வொன்றும் நிறுவனத்திற்குள் செல்லும் உள்ளீடு மற்றும் நிறுவனத்தின் வெளியீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே தொழில் வல்லுநர்களாக நாம் செய்யும் ஒவ்வொன்றின் நிதி தாக்கங்களும் எவ்வாறு என்பதைக் கண்டறியவும் IHR துறையால் என்ன செய்ய முடியும் சர்வதேச அனுபவமுள்ளவர்களை முடிந்தவரை பணியமர்த்தவும் எனவே அவர்கள் என்ன கையாள்கிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும் சர்வதேச அனுபவம் உள்ளவர்களை நிறுவனம் முழுவதும் கலைக்கவும் அவர்கள் செல்லட்டும் அவர்கள் தங்கள் அனுபவத்தை எடுத்துக் கொள்ளட்டும் மற்றவர்களுக்கு இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள உதவட்டும் உலகளாவிய அடிப்படையில் எவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்வது மற்றும் நியமிப்பது என்பதை அறிக மற்றும் பணியாளர்களை முடிந்தவரைத் திருப்திப்படுத்துங்கள் சர்வதேச அரங்கில் என்ன தேவை என்பதை அறிய நிறுவனங்களின் சர்வதேச தகவல் உள்ளீடுகளை அதிகரிக்க வேண்டும் அங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அது பற்றி தீவிர உணர்வைத் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் மற்றும் நம்முடைய தகவல் சேனல்களை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் குறுக்கு கலாச்சார தொடர்பு நல்ல நடத்தை நெறிமுறை பேச்சுவார்த்தை பாணிகள் மற்றும் நெறிமுறைகளில் அனைவருக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும் சர்வதேச அபிவிருத்தி பணிகளை உறுதி செய்யுங்கள் HR சான்றளிப்பை உலகளாவிய திட்டங்கள் குறித்து மேலும் தொடரவும் இது உங்களுக்கு இதைப் பற்றி நிறைய அறிந்து கொள்ள உதவுகிறது நிறுவனத்தின் உலகளாவிய நோக்கங்களைச் சிறப்பாக நிறைவேற்ற தங்களை வளர்த்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டு பாராட்டுங்கள் சர்வதேச மனித வளங்களில் உள்ள சர்வதேச மனித வள சவால்களை பற்றி இன்று நான் உங்களுக்குக் கூறியிருக்கிறேன் அடுத்த விரிவுரையில் இன்னும் சில மனித வள மேலாண்மை குறித்து கற்றுக்கொள்வோம்